மாணவர்களை வரவேற்கிறேன் இப்போது சரக்கு மேலாண்மை அதாவது இன்வெண்டரி மேனேஜ்மென்ட் செயல்முறையில் இருக்கிறோம் இப்போது சரக்கு வேளாண்மையை பற்றியும் அதனுடைய மதிப்பீடு பற்றியும் விவாதிக்கப் போகிறோம் மூலதன நிர்வாகம் அதாவது வொர்கிங் கேப்பிட்டல் பற்றி நாம் பேசும் பொழுது இன்வெண்டரி மேனேஜ்மென்ட் அதன் முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது ஏனென்றால் இன்வெண்டரி மேனேஜ்மெண்ட் அதாவது சரக்கு மேலாண்மை தான் முதன்மையாக அதில் கருதப்படுகிறது இங்கே நான் சரக்கு மதிப்பீடு முறைகளைப் பற்றி விவாதிக்கப் போவதில்லை ஏனென்றால் மற்ற பாடங்களில் நீங்கள் அதைப்பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அல்லது பலவிதமான மதிப்பீடு முறைகளைப் பற்றி அறிந்திருப்பீர்கள் இதைப் பற்றி குறிப்பிட்டு பேசும்போது பலவிதமான மதிப்பீட்டு முறைகள் எப்படி சரக்கு மேலாண்மையை பாதிக்கிறது மேலும் இதுவரை குறுகிய கால நிதி அல்லது வொர்க்கிங் கேபிட்டல் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நாம் தெரிந்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் இவை வேறுபாடு ஏற்படுத்த கூடியவை இந்த சரக்கு முதலீட்டு முறைகள் சில நேரங்களில் தாக்கங்களை ஏற்படுத்தும் அதாவது சில நேரங்களில் அதிகப்படியான சரக்குகளை காண்பிக்கும் அல்லது பற்றாக்குறையான சரக்குகளை காண்பித்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த தவறான மதிப்பீட்டு முறையினால் சில நேரங்களில் நிறுவனங்கள் அதன் முதலீட்டை மீட்டு எடுப்பது கடினமாக அமையும் அதனால் இந்த வெவ்வேறு முறைகளைப் பற்றி மிகவும் விவரமாக விவாதிக்காமல் மேலோட்டமாக சிறு குறிப்பாக மட்டும் பேசுவோம் சரக்கு மதிப்பீட்டு முறைகள் ஐந்து ஆறு அல்லது ஆறு ஏழு முறைகள் இருக்கின்றன முதலாவது முறை FIFO எனப்படும் அதாவது பஸ்ட் இன் பஸ்ட் அவுட் முறை அதனால் First In First Out முறை என்றால் முதலில் கொள்முதல் செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் அல்லது முழு பொருட்கள் இவைகளை முதலில் வெளியே எடுத்து உற்பத்திக்காக கொடுக்கவேண்டும் இதைப்போலவே லாஸ்ட் இன் பஸ்ட் அவுட் முறையைப் பற்றியும் நாம் பார்க்கலாம் எப்போதாவது நாம் சமீபத்தில் வாங்கிய பொருட்கள் அல்லது சரக்கு இவைகளை முதலில் வெளியே எடுத்து சந்தையில் விற்க உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன்பிறகு குடோனில் அல்லது கிடங்கில் உள்ள பொருட்களைப் பற்றிப் பேச வேண்டும் எனவே FIFO என்பது ஒரு முறை LIFO என்பது மற்றொரு முறை மேலும் அவரேஜ் காஸ்ட் மெத்தட் முறை எந்த சூழ்நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்பதைப்பற்றி நாம் பிறகு விவாதிப்போம் மேலும் மூலதன நிர்வாகத்தைஅது எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பார்ப்போம் இந்த மூன்றாவது முறை என்பது அவரேஜ் காஸ்ட் மெத்தட் போன்ற பலவகையான சராசரி முறைகள் பல வகையான பொருட்களை பற்றியும் பொருட்கள் கொள்முதல் பற்றியும் பல கோணங்களில் பார்க்கிறோம் இவ்வாறு கணக்கிடப்படுகின்றன பின்னர் சராசரி முறையில் கணக்கிடுகிறோம் சில நேரங்களில் விலை அதிகமாக கொடுத்து பொருட்களை வாங்குகிறோம் பின்னர் எப்போதாவது குறைந்த விலையில் பொருட்களை மீண்டும் வாங்குகிறோம் எனவே LIFO அல்லது FIFO முறைகளை பின்பற்றுவதை விட சராசரி விலையில் அதிகமாகவும் குறைவாகவும் கணக்கிட்டு அதை இரண்டாக வகுத்து பின்னர் சிம்பிள் அவரேஜ் முறையை கணக்கிடுகிறோம் சில நேரங்களில் நகரும் சராசரி முறை எடையுள்ள சராசரி முறையை கணக்கிடுகிறோம் எனவே வெவ்வேறு வகையான சராசரிகள் கணக்கிடப்படுகின்றன மேலும் எடையுள்ள சராசரி சராசரி செலவு முறை கணக்கிடப்பட்டு சரக்குகள் மதிப்பிடப்படுகின்றன இப்படி சில குறிப்பிட்ட அடையாளம் முறைகளை நாம் கூறலாம் மிகவும் விலையுயர்ந்த பொருட்களாக பலவகையான பொருட்கள் சிறிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் அவை மிகவும் விலை உயர்ந்தவை அல்லது சில சிறப்பு அடையாள குறிகள் சரக்குகளின் உள்ளன எனவே நாம் அந்த முறைகளையும் பின்பற்றலாம் அடிப்படை பொருள் முறை விரிவாக்கப்பட்ட செலவு முறையும் உள்ளது இவ்வாறு பல முறைகள் இருந்த போதிலும் இந்த முறைகளைப் பற்றி நான் இப்போது விவாதிக்கப் போவதில்லை ஆனால் எப்படி இந்த முறைகள் பொருள்களின் அளவுகளை அல்லது சரக்குகளின் எண்ணிக்கைகளை பாதிக்கின்றன இந்த சரக்குகள் அல்லது பலவகையான சரக்குகளையும் நிர்வகிக்க முடியாமல் போனால் அது நிதி நிலையை நீண்ட காலத்திற்கு பாதிக்கும் ஆகவே சரக்குகளின் முறையற்ற மதிப்பீடு முறைகள் காரணமாகவும் பொருத்தமற்ற சரக்குகள் மதிப்பீடு முறை காரணமாகவும் சரக்கு களில் முதலீடு செய்யப்பட்ட முதலீட்டை நாம் மீட்பது கடினம் ஆகிவிடுகிறது சிலநேரங்களில் தாமதமாகிறது எனவே உதாரணமாக பஸ்ட் இன் பஸ்ட் அவுட் முறையைப் பற்றி இப்போது பேசுவோம் உதாரணமாக நாம் சந்தையில் விலைகளை உயர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் சந்தையில் விலைகள் உயரும் என்பதையும் அல்லது விலைகள் வீழ்ச்சி அடையும் என்பதையும் மனதில் கொண்டு இதை செயல்படுத்துகிறோம் சந்தையில் விலை வீழ்ச்சி அடையும் என்பதை எதிர்பார்த்து இருக்கிறோம் மக்களின் வாங்கும் திறன் குறைவதாலும் மேலும் சப்ளை அதாவது வினியோகம்அதிகமாக இருப்பதாலும் விலை வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கலாம் எனவே சந்தையின் நிலவரங்கள் விலையில் வீழ்ச்சி அடையும் என்ற சூழ்நிலையில் இருந்தால் பஸ்ட் இன் பஸ்ட் அவுட் முறையை பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் உதாரணமாக நாம் அதிக விலை கொடுத்து சரக்குகளை அல்லது பொருட்களை வாங்கி இருப்போம் மேலும் தற்போது இந்த விலை ஏற்றுக்கொள்ளத் தக்கதாக இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் விலைகள் வீழ்ச்சி அடைய கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன நடக்கும் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிய பொருட்களை ஒருவேளை விலை வீழ்ச்சி அடைந்தால் அதை நாம் சரியான விலைக்கு விற்க முடியாது அதனால் எப்போதும் FIFO முறையை பின்பற்றுவது சிறந்ததாக அறிவுறுத்தப்படுகிறது அதனால் நாம் பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கிய பிறகு சந்தையில் விலை குறையும் சூழ்நிலை ஏற்படும்போது இந்த FIFO பஸ்ட் இன் பஸ்ட் அவுட் முறை மிகவும் சிறந்ததாக இருக்கும் இதனால் நிறுவனம் தனது முதலீட்டை மீட்கவும் மேலும் லாபம் பாதிக்கப்படாமலும் இருக்க பயனுள்ளதாக இருக்கும் லாஸ்ட் இன் பஸ்ட் அவுட் முறை செய்து விட்டோம் எனவே நீங்கள் மூலப்பொருட்களை வாங்கி அதை முழு பொருளாக போட்ட முதலீட்டை மீட்க முடியாமல் போய்விடும் அதனால் சந்தைகள் போக்கை செய்த முதலீட்டை எளிதாக பணமாக மாற்றப்பட வேண்டும் விரைவாக பணமாக மாற்றப்பட வேண்டும் இந்த முதலீட்டில் சிலவற்றை இழப்பதை விட லாபகரமான விகிதத்தில் பணமாக மாற்றப்பட வேண்டும் அதனால் வெவ்வேறு வகையான முறைகளை நாம் பின்பற்றுகிறோம் மேலும் அந்த முறைகளை பயன்படுத்துகிறோம் எந்த முறையை தேர்ந்தெடுக்கலாம் என்பதில் பல காரணிகளின் பாதிப்பை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் நிறுவனங்கள் பல அளவிலும் பல வகைகளிலும் இருக்கும் ஒரு நிறுவனம் பெரிய அளவில் இருக்கும் பொழுது அதிக அளவில் பொருட்களை விலையை பாதிக்கும் இதன் காரணமாக அந்த நிறுவனம் தீவிரமாக எதிர்மறையாக பாதிக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன் பலதரப்பட்ட பொருள்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு நிறுவனம் அதாவது பத்து விதமான பொருட்களைதயாரிக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம் அதில் ஒரு தயாரிப்பின் மிகவும் சிறிதளவேசெயல்திறன் கொண்டது இதுபோன்ற காலகட்டங்களில் நீங்கள் எந்த முறையை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் ஏனென்றால் அது அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் பெரிய நிறுவனமாக இருக்கும் போதுஅந்த நிறுவனம் ஒன்று அல்லது இரண்டு பொருட்களை தயாரிக்கும் பட்சத்தில் ஒரு சிறிய மாற்றம் அதாவது மூலப்பொருட்களின் விலை எதிர்மறையான விலை மாற்றம் ஏற்படும்போது நாம் அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்குகிறோம் மேலும் அதன் பிறகு முடிக்கப்பட்ட சரக்குகளின் விலை வீழ்ச்சி அடையும் போது அந்த நிறுவனம் மோசமாக பாதிக்கப்படுகிறது எனவே இதுபோன்ற சூழ்நிலைகளில் நாம் தவிர்க்க வேண்டும் இதேபோல் நீங்கள் பொருளாதாரத்தின் நிலை பற்றி பேசும்போது நான் உங்களுடன் விவாதித்து இருக்கிறேன் பணவீக்கம் நிலைமை உருவாகும் பொழுது அதன் போக்கை மனதிற்கொண்டு LIFO முறையை பின்பற்ற வேண்டும் இன்று நாம் விலை அதிகம் கொடுத்து மூலப்பொருட்களை வாங்குகிறோம் அதனால் உடனடியாக சந்தையில் நாம் அதை விற்று விட வேண்டும் அப்போதுதான் நாம் செய்த முதலீட்டை உடனடியாக திரும்பப் பெற முடியும் பெறமுடியும் ஒருவேளை சந்தைப் போக்கு மாறினால் மற்றும் பொருளாதாரம் உயரும் போக்கிலிருந்து செறிவூட்டல் நிலையை அடைந்து மேலும் கீழே விழத் தொடங்கினாள் பொருளாதார வளர்ச்சியில் வீழ்ச்சி அடைந்த கட்டத்திற்கு வரும்பொழுது அந்த நிறுவனம் தனது முதலீட்டை அதாவது மூலப்பொருள்களில் செய்த முதலீட்டை மீட்பது மிகவும் கடினமாக இருக்கும் ஏனெனில் பணவீக்கம்இருந்த சமயத்தில் விலை அதிகம் கொடுத்து பொருட்களைஅந்த நிறுவனம் வாங்கி இருக்கும் அதனால்மதிப்பீட்டு முறைகளை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது பொருளாதார போக்கு அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் தொழில் நடைமுறைகளைப் பற்றி பார்க்கும் பொழுது சில சமயங்களில் நிலையான தொழில் நடைமுறைகளை சில நிறுவனங்கள் பின்பற்றும் சில நிறுவனங்கள் LIFO முறையையும் சில நிறுவனங்கள் FIFO முறையையும் பின்பற்றுகின்றன உதாரணமாக வேளாண் உற்பத்தி பொருட்களை தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம் முடிக்கப்பட்ட அந்த வேளாண் பொருளின்மூலப்பொருள்கள் விவசாயத் துறையில் இருந்து வந்திருக்கும் மேலும் அதுபருவகால உற்பத்தி ஆகவும் இருக்கலாம் தேவையான பருவகாலத்தில் அந்த மூலப்பொருளை வாங்குவோம் பொதுவாக எந்த வகையான நிறுவனங்களில் FIFO முறையை அதாவது பஸ்ட் இன் பஸ்ட் அவுட் இருந்தாலும் கூட சரிந்து போகும் மூலப் பொருள்களின் தன்மையானது விரைவாக வழக்கொழிந்து பொதுவாக முந்தைய ஆண்டு பிப்ரவரி முதல் தேதியில் வரும் இப்போது அரசாங்கம் பிப்ரவரி 1ம் தேதி வரவு செலவு திட்டத்தை அறிவிக்க தொடங்கியுள்ளது எனவே ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நிறுவனமும் வரி மற்றும் விலை ஒழுங்கு முறைகளில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கின்றன இந்த ஒட்டுமொத்த வரிவிதிப்பு மாற்றத்தின் காரணமாக நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றன குறிப்பாக சம்பந்தப்பட்ட பகுதியில் இயங்கும் நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றன அதனால் அவர்கள் நினைப்பது என்னவென்றால் ஒருவேளை வரி நிலை அல்லது வரி விகிதம் உயர்ந்தால் கடந்த காலங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அதிகமாக விற்று லாபம் சம்பாதிக்க முடியும் மேலும் அதற்கு வரி விதிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இருக்காது ஆனால் வரிவிதிப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று அவர்கள் நினைத்தால் எந்த வகையான சரக்கு மதிப்பீடு முறைகளையும் அவர்கள் பின்பற்றலாம் மேலும் இதேபோல்வரி விளைவு அந்நிறுவனத்தின் மதிப்பீடு பற்றியும் பேசலாம் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு வரிவிதிப்பு அதிகரிக்கும் என்று ஒரு நிறுவனம் எதிர்பார்த்தால் என்ன நடக்கும் ஒருவேளை மேல்நோக்கிய மாற்றத்தை எதிர்பார்த்து நிறுவனம் தன்னிடமுள்ள விலை குறைவான பொருட்களை அதிக விலைக்கு விற்கும் இதனால் வரி விகிதம் மேல் நோக்கி செல்வதற்கு முன் குறைந்த வரியை கட்ட முடியும் எனவே அதற்கேற்ப நிலையான மதிப்பீடு செய்யலாம் சில நேரங்களில் நிறுவனங்கள் சீராக இருக்கும் ஒரு முறை நிறுவனம் LIFO முறையை பின்பற்றினால் அது அதை தொடர்ந்து பின்பற்றும் ஒருவேளை FIFO முறையை பின்பற்றலாம் அல்லது சராசரி செலவு முறையை பின்பற்றலாம் எனவே நிறுவனங்கள் பல வகையான முறைகளை தேர்ந்தெடுக்கலாம் சில நேரங்களில் பொருளாதாரத்தில் ஏற்படும் மாற்றங்களை பொருத்து நாட்டின் பொருளாதார கட்டமைப்புகளை பொருத்தும் மதிப்பீடு முறைகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் ஆனால் இது ஒரு வழக்கமான நிகழ்வு அல்ல ஒரு முறை அந்த வகையான விஷயங்களை செய்யலாம் எனவே பல காரணிகள் அதாவது தயாரிப்பு வகை சந்தையின் வகை நிறுவனம் சேவை செய்யும் வாடிக்கையாளர்கள் ஒரு வகையான சண்டை அல்லது வகையான வாடிக்கையாளர்கள் இவைகளைப் பொறுத்தது சரக்கு மதிப்பீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இறுதியாக பொருளை தயாரித்து சந்தையில் விற்பதன் மூலமாக லாபம் ஈட்ட முடியும் அதன்படி மதிப்பீடு முறைகளை தேர்வு செய்யலாம் நிறுவனங்கள் அதைப் பின்பற்றலாம் மேலும் சரக்குகளை முறையாக நிர்வகிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் நிதி முதலீட்டை முடிந்தவரை விரைவாக மீட்டெடுக்க வேண்டும் மேலும் லாபம் நிதிச் செலவு மற்றும் சரக்குகளில் செய்யப்பட்ட முதலீடு இவைகளை ஒழுங்காக நிர்வகித்து கூடிய விரைவில் மீட்கப்பட வேண்டும் இப்போது கீழே உள்ள அட்டவணையில் நீங்கள் பலவிதமான சரக்கு மதிப்பீடு முறைகளை பார்க்கலாம் நாம் இதுவரை முதன்மையாக FIFO முறை சிம்பிள் ஆவரேஜ் இருப்பதை காணலாம் பின்னர் நாங்கள் பொருள்களை பட்டியலில் சேர்த்து விடுவோம் மேலும் பட்டியலில் சேர்த்த பொருள்கள் விற்பனைக்காக வழங்கப்படும் இந்த 12990 மதிப்பிலிருந்து நிறைவு சரக்குகளை வைக்கிறோம் மேலும் மதிப்பீடு முறையைப் பொறுத்து பொருளின் விலையை இறுதியாக தேர்ந்தெடுக்கப் பட்டிருக்கிறது இந்த மதிப்பை லாப நஷ்டக் கணக்கில் வரவுபக்கத்தில் அது வேறுபட்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இது FIFO இன் கீழ் 2685 LIFO இன் கீழ் 2625 ஆகும் சிம்பிள் ஆவரேஜ் முறையின் கீழ் இது 2674 ஆகும் எனவே சரக்குகளின் மதிப்பீட்டு முறையை நீங்கள் மாற்றும் போது நிச்சயமாக சரக்குகளின் மதிப்பில் மாற்றம் ஏற்படும் மேலும் அது நிறுவனத்தின் லாபத்தை பாதிக்கும் இவள் நிறுவனத்தின் எதிர்கால விற்பனையை பாதிக்கிறது மேலும் சரக்கு களில் முதலீடு செய்யப்பட்ட நிதியை மீட்டெடுக்கும் செயல் முறையையும் பாதிக்கிறது எனவே நாம் எந்த மாதிரியான பொருளை உற்பத்தி செய்கிறோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த மாதிரியான வாடிக்கையாளர்களுக்கு நாம் சேவை செய்கிறோம் எந்த மாதிரியான பொருளாதாரப் போக்கு சந்தையில் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சரக்குகளில் செய்யப்பட்ட முதலீட்டை முடிந்தவரை விரைவாக மீட்டெடுப்பதற்கான அதை திறமையாக மீட்டெடுப்பதற்கான நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும் எனவே வெவ்வேறு மதிப்பீட்டு முறைகள் பின்பற்றுவது முக்கியம் மேலும் ஒரு உண்மையான நிதி மேலாளர் அல்லது நிதி நிபுணர் அல்லது நிறுவனத்தின் CFO என்பவர் உற்பத்தித்துறை கொள்முதல் துறை ஆகிய துறைகளுக்கு தேவையான சரக்குகளையும் அல்லது பொருள்களையும் மிகவும் அதிகமாக இல்லாமல் மிகவும் குறைவாக இல்லாமலும் மிக கவனமாக வாங்க வேண்டும் என்பதை அந்த துறைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் அப்படி செய்தால் இறுதியாக முதலீட்டை மீட்டெடுப்பது என்பது பிரச்சனையாக இருக்காது இப்போது இன்னும் சிலவற்றில் மிக சுவாரஸ்யமான ஒரு பகுதி சரக்குகளின் உத்திகளைப் என்று சொல்லலாம் இதைப் போன்று பல பணமற்ற முதலீடுகளை நாம் சொல்ல முடியும் சரக்குகளில் செய்யும் முதலீடு சில காலம் வரை மீட்டெடுக்க முடியாமல் இருக்கும் ஏனென்றால் அந்த முதலீட்டை தேவைப்படும் பொழுது உடனடியாக பணமாக மாற்ற முடியாது இது வெளிப்புற காரணிகள் மற்றும் குறிப்பாக சந்தையின் தேவை ஆகியவற்றைப் பொருத்தது ஒருவேளை சந்தையில் தேவை இல்லை என்றால் நீங்கள் செயற்கை சேவையை மாற்றுவது இல்லை ஆனால் பணமாக மாற்றுவது தான் நமது நோக்கம் எனவே சரக்குகள் மூலப் பொருளாக வாங்கிய இடத்தில் இருந்து பார்க்க வேண்டும் பின்னர் அது செயல்முறைக்கு செல்லும் அதாவது மூலப் பொருளாக ஆகிறது பின்னர் வொர்கிங் புரோகிரஸ் சரக்குகள் ஆக இருக்க முடியாது சாத்தியமில்லை இதைக் கொண்டு நாம் இயங்க முடியாது ஆகையால் குறைந்தபட்ச சரக்குகளை கொண்டிருக்க வேண்டும் நாம் இதைப் பற்றி முன்பே விவாதித்து இருக்கிறோம் அதாவது JIT அதில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டால் சரக்குகளின் வினியோகம் பாதிக்கப்பட்டால் கிடங்கில் இருக்கும் சரக்குகளை எடுத்து முதலில் உபயோகித்துக்கொள்ளலாம் அதனால் இது முதன்மையான ஒன்று சரக்கு நிர்வாகத்தை முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த அர்த்தத்துடன் பார்க்க வேண்டும் மேலும் ஒருங்கிணைந்த அணுகு முறையை பின்பற்ற வேண்டும் நாம் மூலப்பொருள்களை வாங்கும்பொழுது சப்ளையர் இடமிருந்து நாம் பொருட்களை வாங்குகிறோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் சரக்குகளை பணம் கொடுத்து வாங்குகிறோமோ அதை கடனுக்கு வாங்குகிறோமோ என்பதை பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு எவ்வளவு காலம் வரை சப்ளையர் போய் சேர எவ்வளவு காலம் ஆகும் மேலும் எப்படி வாடிக்கையாளர்கள் அல்லது நுகர்வோர் இந்த சரக்குகளை அல்லது பொருள்களை நிறுவனத்திலிருந்து வாங்குவார்கள் அவர்கள் பணம் கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறார்களா அல்லது கடனாக கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்திற்காக உங்கள் ஒருங்கிணைந்த அமைப்பு முறையை மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் பொருத்தமானதாகவும் அதிக வருவாய் ஈட்ட கூடியதாகவும் லாபம் ஈட்ட கூடியதாகவும் ஆக இவை எல்லாவற்றையும் பற்றி நாம் முன்பே அறிந்து கொண்டிருக்க வேண்டும் வரும் காலங்களில் நாம் சந்தையில் எவ்வளவு விற்பனை செய்யப் போகிறோம் என்பதை திட்டமிட வேண்டும் மூலப்பொருள்களை இறுதிப் பொருட்களாக மாற்ற எவ்வளவு நேரம் ஆகும் உற்பத்தி திட்டமிடும் போது மிக கவனமாக செயல்பட வேண்டும் இயந்திர திட்டமிடல் மிகவும் திறமையாக இருக்க வேண்டும் மேலும் விற்பனையாளரின் ஈடுபாடும் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் விற்பனையாளர் அடிப்படையில் பொருட்களை சப்ளை செய்யவும் அத்துடன் முடிக்கப்பட்ட சரக்குகளை சந்தையிலிருந்து நுகர்வோருக்கு கொண்டுபோய் சேர்ப்பதிலும் அவர்கள் நன்றாக இருக்கவேண்டும் எனவே அந்த விஷயத்தில் சரக்குகளை கையாளும் போது மிகவும் திறமையாகவும் மதிப்பு சேர்க்கும் உத்திகள் கொண்டு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் எனவே இது முதல் நிபந்தனை என்னவென்றால் முழுமையான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு செல்லுங்கள் ஏனென்றால் வழக்கமான சப்ளை நம்மால் சமாளிக்க முடிகிறது அதனால் இது ஒருங்கிணைந்த அணுகுமுறையாக இருக்க வேண்டும் இதுதான் முதல் முன்நிபந்தனையாக அதாவது முதல் தேவையாக இருக்க வேண்டும் இரண்டாவது தேவை என்பது நிறுவனத்தின் உத்தியான ஒருங்கிணைந்த சரக்கு செயல்பாடுகள் ஆகும் நிறுவனத்தின் உத்தி அதாவது மூலோபாயம் நாம் என்ன செய்கிறோம் நாம் சந்தையில் குறைந்த எண்ணிக்கையில் பொருள்களை அல்லது தயாரிப்புகளை விற்பனை செய்கிறோம் ஆனால் தரமான பொருளை அதிக விலைக்கு விற்கிறோம் மேலும் அதிக விலை உள்ள பொருட்களை குறைவான எண்ணிக்கையில் ஒரு தரமான வகுப்பினருக்கு விற்கிறோம் ஆனால் மொத்தமாக நிறைய பேருக்கு விற்பதில்லை குறைந்த விலைக்கு இருக்கும் உற்பத்தியை அதிகமான எண்ணிக்கையில்மொத்தமாக நிறையபேருக்கு விற்று அதே அளவிலான வருமானத்தை சம்பாதிக்க விரும்புகிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவு வருவாய் மற்றும் லாபத்தை ஈட்டுவதே இறுதி நோக்கம் எடுத்துக்காட்டாக மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் லாபம் ஈட்டுவதே நிறுவனத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் ஒரு பொருள் 200 ரூபாய் வீதம் ஐந்து பொருட்களை விற்றால் ஆயிரம் ரூபாய் வருமானம் பெற முடியும் மேலும் அதை வருமானம் அல்லது லாபம் அடைந்ததாக நாம் கூறலாம் உதாரணமாக நமக்கு ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வேண்டும் எனது 5 பொருளை 200 ரூபாய் வீதம் பொருளை விற்றால் அந்த வருமானத்தை நாம் பெற முடியும் அல்லது மாறாக 200 பொருள்களை ஐந்து ரூபாய்க்கு விற்றாலும் இந்த வருமானத்தை நாம் பெறமுடியும் அதுதான் பெனேட்ரேஷன் ஸ்ட்ராடஜி கூட நாங்கள் தேர்ந்தெடுக்க விரும்பலாம் எங்கள் வாடிக்கையாளர்கள் மிகவும் குறைவாகவே உள்ளதால் நாங்கள் பெருவாரியான மக்களை சென்றடைய விரும்புவது இல்லை நைக் ஷூக்களை தயாரிப்பும் எல்லோருக்கும் ஆனது அல்ல விற்பனையாளருக்கு கூட தங்கள் தயாரிப்பு யார் வாங்கப் போகிறார்கள் என்பது தெரியும் இந்த தயாரிப்புகளை என்னால் வாங்க முடியுமா இல்லையா என்பது கூட வாங்குபவருக்கு தெரியும் நிறுவனத்தின் இறுதி நோக்கம் என்னவென்றால் இந்த வகையான உத்தியை பின்பற்றுவதன் மூலம் அதாவது ஸ்கிம்மிங் ஸ்ட்ராடஜி பின்பற்றுவதன் மூலம் குறைந்த எண்ணிக்கையில் பொருள்களை விற்று லாபத்தை அடையலாம் சந்தையில் மற்றொரு வழியில் பெனேட்ரேஷன் பாலிசியாக சார்ந்தது இதனால் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள் என்பது அர்த்தம் ஏனென்றால் பெருவாரியான வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென்றால் நம்மிடம் வினியோகம் செய்வதற்கு போதுமான அளவு மூலப்பொருட்கள் இருக்க வேண்டும் அப்போதுதான் அதை முடிக்கப்பட்ட தயாரிப்பாக அல்லது பொருள்களாக மாற்றவும் முழு சந்தைக்கு சேவை செய்ய நம்மால் முடியும் மற்றொரு வழியில் குறிப்பிட்ட அல்லது வரையறுக்கப்பட்ட சப்ளை தயாரிப்புகளை வாங்கி சந்தையில் விற்கலாம் இதனால் நாம் அந்நிறுவனத்தின் இலக்குகளை அடைய முடியும் மேலும் நிறுவனத்தின் முறையான திட்டப்படி வேலை செய்ய முடியும் நாம் சந்தையில் நிலைத்து இருக்க வேண்டுமென்றால் நிலையான காம்பட்டுடீம் அட்வான்டேஜ் பின்பற்றுவதன் மூலம் இது நீண்ட காலத்திற்கு சாத்தியமாகும் சரக்கு மூலோபாயம் என்பது நிறுவன மூலோபாயத்தை இப்படி இருக்க வேண்டும் அதனால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கை கோர்க்கும் போது நிறுவனத்தின் மதிப்பு அதிகரிப்பு என்ற இறுதியான நோக்கத்தை அடைய முடியும் அதனால் சரக்கு என்பது மிக முக்கியமான கூறு எனப்படும் மேலும் மிகவும் இல்லிக்விட் கரண்ட் அசட் உள்ளன காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராடஜி இவனுக்கு நான் பெரிய சந்தைக்கு சேவை செய்யப் போகிறோம் நாம் பெரிய அளவில் சந்தையில் பொருட்களை விற்கும் பொழுது விலை குறைப்பு என்ற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவோம் மேலும் மூலப் பொருட்களை அதிக அளவில் கொள்முதல் செய்யும் பொழுதுதான் இந்த விலை குறைப்பு சாத்தியமாகிறது ஆனால் நீங்கள் மூலப் பொருட்களை மொத்தமாக வாங்கும் போது சரக்குகளின் பெரும் முதலீடு செய்ய வேண்டி இருக்கிறது உற்பத்தி செயல்முறைகளில் பெரும் முதலீடு செய்யவேண்டியிருக்கிறது மேலும் முடிக்கப்பட்ட பொருள்களாக மாற்றவும் பெரும் முதலீடு செய்ய வேண்டி இருக்கிறது அதனால் சரக்கு முறை திட்டத்தில் காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராடஜி சரக்குகளை பொறுத்தே அமைகிறது தொடர்ந்து உற்பத்தி செய்து சந்தையில் விற்பதும் மேலும் கிடங்கில் வைத்திருப்பதும் சில சமயம் சந்தை நிலவரம் உயர்ந்தால் அல்லது சரக்குகளின் தேவை தற்போதுள்ள அளவுக்கு மேல் அதிகரித்தால் நம்மிடம் போதுமான சரக்கு இருக்க வேண்டும் நாம் குறைந்த விலைக்கு சந்தையில் விற்பதன் மூலம் அதிக அளவில் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அதாவது சந்தையில் மிகப்பெரிய பிரிவின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அதனால் சரக்குகளில் முறையான திட்டமிடுதல் என்பது அதிகமாக கொள்முதல் செய்வதும் அதிகமாக உற்பத்தி செய்வதும் அதிகமாக விற்பனை செய்வதும் இதனால் அதிகப்படியான வருவாயையும் அதிகப்படியான லாபத்தையும் பெறலாம் இரண்டாவது டிஃபரண்டியேஷன் ஸ்ட்ராடஜி தயாரிப்பு என்று கூறலாம் ஒருவேளை டிஃபரண்டியேஷன் ஸ்ட்ராடஜி கடைபிடித்தால் நாம் பல சந்தைகளில் பலவகையான வாடிக்கையாளர்களை சில சமயம் மிகவும் தேர்வு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களை அவர்கள் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் இதுபோன்ற நிலை எது சரக்குகள் முறைத் திட்டம் இருக்க வேண்டும் அல்லது ஆர்டர் எடுக்க கூட வேண்டும் முதன்மையாக இருப்பது என்னவென்றால் நீங்கள் உற்பத்தி செய்யும் போது குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரிவை சார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் சேவை செய்ய எதிர்பார்க்க மாட்டீர்கள் எனவே நீங்கள் ஏற்கனவே உற்பத்தி செய்து வைத்திருந்த பொருட்களை வைத்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் மேலும் அதன்படி மூலப்பொருட்களை வாங்கலாம் பொருட்கள் தயாரிப்பு செய்யலாம் மற்றும் சந்தையில் விற்கலாம் ஆனால் அதே சமயம் பிரத்தியேகமான சில வாடிக்கையாளர்கள் நமக்கு இருப்பார்கள் அவர்களை திருப்தி படுத்துவது கடினமாக இருக்கும் எனவே அவர்களைப் பொறுத்தவரையில் நாம் செமி செமிஃபினல் செய்து கொடுக்க வேண்டும் சில சமயம் உதாரணமாக பைசைக்கிள் இண்டஸ்ட்ரீஸ் செய்து கொடுப்பார்கள் அதனால் இரண்டு வகையான வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அங்கு உள்ளனர் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் மொத்தமாக இருந்தால் நீங்கள் முதல் ஸ்ட்ராடஜி பொருட்களும் இருக்க வேண்டும் மேலும் போக்கஸ் ஸ்ட்ராடஜி என்பது இறுதியான உத்தி ஆகும் என்னவென்றால்தேர்ந்தெடுக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் சேவை செய்வது குறைவான வாடிக்கையாளர்களுக்கு சந்தையில் சேவை செய்வது மேலும் நமது நோக்கம் உயர் வகுப்பு மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு அல்லது அதிகமாக நடுத்தர மக்களுக்கு சேவை செய்வது குறைந்த நடுத்தர வருமானம் உள்ள மக்களுக்கு இல்லை குறைந்த வருமானம் உள்ள மக்களுக்கும் இல்லை வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கும் இல்லை நீங்கள் உயர் வருமானம் உள்ள மக்களுக்கு சேவை செய்யும் போது அவர்கள் தேவையை அறிந்து அவர்களுடைய செலுத்தும் திறனை அறிந்து சேவை செய்கிறீர்கள் என்று அர்த்தம் அதன்படி நீங்கள் பொருட்களை உற்பத்தி செய்கிறீர்கள் அதன்படி நீங்கள் பொருள்களுக்கு விலையை நிர்ணயம் செய்கிறீர்கள் மேலும் இவ்வளவு சந்தைக்கு விநியோகம் செய்கிறீர்கள் அதனால் இது போக்கஸ் ஸ்ட்ராடஜி எனப்படும் அதற்கு உங்கள் வாடிக்கையாளர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நமது உற்பத்தி செயல்பாட்டை அதற்கு தகுந்தவாறு சரி செய்ய வேண்டும் இதற்கு விலை நிர்ணயிக்க வேண்டும் பொருட்களுக்கு அதன்படி விலை நிர்ணயிக்க வேண்டும் மேலும் நாம் அந்த வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இந்த குறிப்பிட்ட பிரிவில் உள்ள வாடிக்கையாளர்கள் எந்த ஒரு விலையையும் செலுத்த தயாராக இருக்கிறார்கள் என்பது இதன் பொருள ஆனால் உற்பத்தியில் உள்ள எந்த ஒரு சிறிய குறைபாட்டையும் அவர் எதிர்பார்க்கவில்லை அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் மூலப்பொருட்களை வாங்கும் போது அது சிறந்த தரமான பொருளாக இருக்க வேண்டும் நீங்கள் மூலப் பொருள்களையும் தயாரிப்பு செயல்முறையில் கொண்டு வரும்பொழுது மிகச் சிறந்த சாத்தியமான வழியில் அதை செய்திருக்க வேண்டும் மேலும் நீங்கள் அதை சந்தையில் விற்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் விலை நிர்ணயம் செய்ததிலும் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் நாம் சேமித்து வைத்து கொடுப்பது அல்லது அசம்பிள் செய்து கொடுத்தல் போன்ற வெவ்வேறு வகையான சரக்கு முறை திட்டத்தை பயன்படுத்த வேண்டும் பெரும்பாலும் தேவைக்கு ஏற்ப அசம்பிள் வாகனங்களை விரும்புவார்கள மக்கள் சிறப்பு வகையான தயாரிப்புகளை வைத்திருக்க விரும்புகிறார்கள் சைக்கிள்களில் இவை மக்களின் தேவைக்கு ஏற்ப குறிப்பிட்ட வடிவில் தேவை இருக்கும் இது முற்றிலுமாக சிறப்பான சேவை என்பதால் அவர்கள் விலையை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் விரும்பிய பொருள் அவர்களுக்கு வேண்டும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் சில சமயம் நீங்கள் பொருள்களையும் செய்து கொடுக்க வேண்டும் அல்லது திட்டமிட்டு கொடுக்க கொடுக்க வேண்டும் எனவே அதன்படி நம்மிடம் மூலப்பொருட்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எனவே இது உயர்ந்த தரம் தயாரிப்பாக இருப்பதால் மூலப் பொருளின் விலையும் அதிகமாக இருக்கும் அதனால் இதில் அளவான முதலீட்டை வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் விரைவாக பணமாக மாற்ற முடியும் மேலும் பொருள் சந்தையில் விற்றுக் கொண்டே இருக்கும் புதிய பொருள்களுக்கு துணையாக பழைய பொருட்களையும் விற்றுக் கொண்டே இருக்கலாம் அதன்படி நான் சரக்கு முறைத் திட்டத்தை வைத்திருக்கவேண்டும் இங்கு நான் ஒரு சுவாரசியமான கதை உங்களுக்குச் சொல்லுகிறேன் அமெரிக்கன் கம்பெனியான எனப்படும் கார் உற்பத்தியாளர் பலவிதமான கார்களை உற்பத்தி செய்து விற்கிறார்கள் என்று நான் எப்போதாவது சில நேரங்களில் நான் படித்திருக்கிறேன் அவர்களை இந்தியாவிலும் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது தனது தயாரிப்பை இந்தியாவில் மூடிவிட்டார்கள் மக்களின் சிந்திக்கட்டும் மக்கள் எந்த வகையான கார்களை பற்றியும் சிந்திக்கட்டும் எந்த வகையான வடிவமைப்பு இருந்தாலும் குறிப்பிட்ட அம்சத்தை பற்றி சிந்தித்தாலும் எல்லாவற்றையும் சிந்திக்கட்டும் என்று அவர்கள் கூறினார்கள் அவர்கள் தங்களது கற்பனை சக்திக்கு ஏற்ப சிந்திக்கட்டும் வடிவமைப்பை எங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லது அவர்கள் தேவைகளை எங்களுக்கு சொல்லட்டும் 15 நாட்களுக்குள் அவர்களுக்கு காரின் சாவியை ஒப்படைத்து விடுவோம் அதனால் நிறுவனம் புதுமையான முறையில் சிந்தனை செய்ய வேண்டும் மேலும் அது மாதிரியான நிறுவனங்கள்போக்கஸ் ஸ்ட்ராடஜிஸ் பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் அவர்கள் மொத்தமாக கூட்டத்திற்கு இல்லாமல் தரமான மக்களுக்குசேவை செய்யலாம் எனவே மூலப் பொருளை தேர்ந்தெடுப்பது மூலப்பொருளின் முதலீடு செய்வது மூலப் பொருளை முடிக்கப்பட்ட பொருளாக மாற்றுவது மேலும் முடிக்கப்பட்ட பொருளை விற்று பணமாக மாற்றுவது இவையெல்லாம் முறையாக ஒரே நேரத்தில் நிகழ்கின்ற ஒரு செயலாக இருக்கும் எனவே இறுதியில் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன எனவே சரக்குகளை கையாளும் பொழுது குறுகிய கால நிதி மேலாண்மை கோணத்தில் இருந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது வொர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மென்ட் ஏனென்றால் சரக்குகளின் செய்யும் எந்தவொரு முதலீடும் சரியான முறையில் செய்தால் பணமாக மாற்றிவிட முடியும் ஒருவேளை திட்டமிடப்படாத முதலீடு அல்லது மிகுதியான முதலீடு செய்தாள் அதை பணமாக மாற்றுவதில் மிகவும் கடினமாகிவிடும் நாம் ஏற்கனவே செய்ல் இந்தியாவில் லாபம் ஈட்டிக் கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய நிறுவனம் இழப்பை சந்திக்கும் நிறுவனமாக மேலும் நொடிந்து போன நிறுவனமாக ஆனது சரக்குகளின் நிர்வாகத்தைப் பற்றிய இந்த விவாதத்தை அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம் வரப்போகிற வகுப்புகளிலும் நாம் இதை சொல்லலாம் அதாவது வொர்கிங் கேபிடல் மேலாண்மையை பொருத்தமட்டில் சரக்குகளின் நிர்வாகத்தை கையாளும் பொழுது நாம் எந்த காரணிகளை மனதில் கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி சில தர்க்கரீதியான முடிவிற்கு வருவோம் இந்த தருணத்தில் இதை நிறைவு செய்கிறேன் மேலும் மீதமுள்ள விஷயங்களை மீண்டும் அடுத்த வகுப்பில் விவாதிக்கலாம்